ஹாய் எனவே பொறியியல் கணிதம் - I பற்றிய இரண்டாவது விரிவுரைக்கு வரவேற்கிறோம் இன்று சராசரி மதிப்பு தேற்றங்களைப் பற்றி விவாதிப்போம் எனவே உள்ளடக்கப்பட்ட கருத்துகளை நாம் கடந்து செல்வோம் எனவே நாம் லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் பற்றி விவாதிக்க வேண்டும் முந்தைய விரிவுரையின் நீட்சியான மிக முக்கியமான கருத்தாக்கம் அங்கு நாம் ஆய்வு செய்யப்பட்ட ரோலின் தேற்றம் வேண்டும் மற்றும் மற்றொரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு சராசரி மதிப்பு தேற்றம் அல்லது காச்சி சராசரி மதிப்பு தேற்றம் உள்ளது இது இன்றைய விரிவுரையில் விவாதிக்கப்படும் எனவே முந்தைய விரிவுரையிலிருந்து நான் நினைவுகூர்கிறேன் எனவே ஒரு செயல்பாடு f மூடிய இடைவெளி ab யில் தொடர்ச்சியாக இருந்தால் மற்றும் திறந்த இடைவெளியில் ab மற்றும் புள்ளி a மற்றும் புள்ளி b யில் செயல்பாடு மதிப்பு எனவே இடைவெளியின் முடிவுபுள்ளிகள் சமமாக இருக்கும் பின்னர் திறந்த இடைவெளி ab யில் ஒரு எண் c உள்ளது இந்த கட்டத்தில் வழித்தோன்றல் மறைந்துவிடும் வடிவியல் விளக்கம் இந்த உருவத்திலிருந்து தெளிவாக உள்ளது எனவே தொடர்ச்சியான மற்றும் வேறுபட்ட ஒரு செயல்பாடு f மற்றும் a மற்றும் b ஆகிய இரண்டிலும் செயல்பாடு மதிப்பு சமமாக உள்ளது பின்னர் இங்கு ஒரு புள்ளி c உள்ளது அங்கு தொடுகோடு x − அச்சுக்கு இணையாக உள்ளது எனவே இப்போது லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றத்திற்கு வருவது ரோல் தேற்றத்தின் முந்தைய நிலைமைகளைப் போலவே தொடர்ச்சியான செயல்பாடு f மற்றும் திறந்த இடைவெளி a bயில் வேறுபட்டது இரண்டு முடிவுபுள்ளிகளில் செயல்பாடு சமமாக இருந்த மூன்றாவது நிலை இங்கே தேவையில்லை எனவே இது மிகவும் பொதுவானது மற்றும் குறைந்த கட்டுப்பாடு மற்றும் அந்த கேசில் மீண்டும் திறந்த இடைவெளி a bயில் குறைந்தபட்சம் ஒரு எண் c உள்ளது இங்கே இந்த ஈவு f b f ab a ஒரு புள்ளி c யில் உள்ள வழித்தோன்றலுக்கு சமமாகும் எனவே முதலில் இந்த லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றத்தின் வடிவியல் விளக்கத்தை ப் பற்றி விவாதிப்போம் எனவே சில இடைவெளி ab யில் தொடர்ச்சியான மற்றும் வேறுபட்ட ஒரு செயல்பாடு இருந்தால் பின்னர் இங்கே இந்த ஈவு என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே நீங்கள் இந்த இரண்டு புள்ளிகள் இணைந்தால் aல் fம் மற்றும் bல் f ம் என்றால் இந்த ஒரு வரி பிரிவைப் பெறுகிறோம் எனவே இந்த வரி பிரிவின் சரிவு என்ன நாம் கணக்கிடுவோம் எனவே இந்த வழக்கில் நான் இங்கே இந்த முக்கோணம் வரைந்தால் இங்கே உயரம் f இருக்கும் ஏனென்றால் இங்கிருந்து இந்த புள்ளிக்கு தூரம் fமற்றும் இந்த புள்ளியில் இருந்து இந்த புள்ளிக்கு தூரம் இங்கே f எனவே fb f இந்த முக்கோணத்தின் இந்த உயரம் மற்றும் இங்கே அடித்தளம் b a ஏனெனில் இந்த புள்ளி வரை b மற்றும் இந்த புள்ளி வரை இந்த புள்ளியின் ஒருங்கிணைப்பு ஒரு f எனவே இங்கே இந்த தூரம் b a மற்றும் இந்த ஒரு fb f மற்றும் எனவே இந்த ஈவு இங்கே f மைனஸ் f b a இந்த செங்குத்து இடைவெளியால் பிரிக்கப்பட்டது இந்த கோணத்தின் தொடுகோடு ஆகும் எனவே அடிப்படையில் இந்த வெளிப்பாடு இங்கே f b f a b a என்பது ஒரு வளைவின் இந்த இரண்டு முனை புள்ளிகளை சந்திப்பதன் மூலம் நாம் வரைந்த இந்த வரி பிரிவின் சரிவு ஆகும் இப்போது இந்த தேற்றம் இது f பிரைம் c க்கு சமமாக இருக்கும் என்று கூறுகிறது எனவே டொமைனில் ஒரு கட்டத்தில் சரிவு a முதல் b வரை எனவே வடிவியல் பொருள் அவற்றுள் குறைந்தது ஒரு தொடுகோடு இருக்கும் என்று இந்த குறிப்பிட்ட கேசில் இந்த வரி பிரிவுக்கு இணையாக இருக்கும் இந்த மூன்று தொடுகோடுகளை நாம் காணலாம் எனவே இந்த லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் இந்த இரண்டு புள்ளிகள் வளைவின் இறுதி புள்ளிகள் இணையும் இந்த வரி பிரிவுக்கு இணையாக தொடுகோடு இருக்கும்படி குறைந்தபட்சம் ஒரு புள்ளி இருக்கும் என்று கூறுகிறது எனவே நான் இங்கே வேறு வார்த்தைகளில் எழுதியுள்ளபடி இந்த இடைவெளியில் குறைந்தபட்சம் ஒரு தொடுகோடு உள்ளது இது வளைவின் இறுதி புள்ளிகள் வழியாக செல்லும் வரி பிரிவுக்கு இணையாக உள்ளது இந்த செயல்பாட்டை நாம் கருத்தில் கொண்டால் ஆதாரம் மிகவும் எளிது xfx fb f ab ax எனவே இந்த செயல்பாட்டை நீங்கள் உன்னிப்பாக பார்த்தால் இது அடிப்படையில் இரண்டு செயல்பாடுகளின் வித்தியாசம் f மற்றும் சில நிலையான முறை x கழிக்கவும் எனவே மூடிய இடைவெளியில் a bமற்றும் திறந்த இடைவெளியில் a b மற்றும் x ஆகியவற்றில் தொடர்ச்சியாகவும் வித்தியாசமாகவும் இருந்தால் இந்த வேறுபாடு மூடிய இடைவெளி a b யில் மற்றும் திறந்த இடைவெளி a b யில் வித்தியாசமாக இருக்கும் எனவே இந்த செயல்பாட்டின் அமைப்பு செய்யப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் இங்கே உதாரணமாக புள்ளி a யில் φ மற்றும் புள்ளி b யில் φ பின்னர் இந்த இரண்டு மதிப்புகளும் சமம் என்பதை உணர்வோம் எனவே a யில் φ ஒன்றும் இல்லை ஆனால் fa fb f ab aa எனவே நான் அதை எளிமைப்படுத்தினால் இது b f a a f பின்னர் a f b a f மற்றும் இந்த b a ஆல் வகுக்கப்படும் எனவே இந்த ஒரு f ரத்து செய்யப்படும் பின்னர் நாம் b a மீது b f a a f இப்போது நான் இங்கே கணக்கிட்டால் f எனவே இங்கே நீங்கள் வேண்டும் f இந்த நிச்சயமாக கழிக்க f b f மற்றும் பின்னர் இந்த b a மற்றும் இங்கே b வகுக்கப்பட்டுள்ளது எனவே நான் இப்போது இதை எளிமைப்படுத்தினால் b f b a f b b f bb f a b a எனவே இந்த கேசில் இந்த b f ரத்து பெறுகிறது மற்றும் நாம் பெறுகிறோம் b f a a f b b a ஆரம்ப விஷயத்திலும் எங்களுக்கு கிடைத்தது b f a a f b b a எனவே செயல்பாடு a மற்றும் b ல் சம மதிப்பு எடுத்து நாம் மீண்டும் ரோல்ஸ் தியரத்தின் தொடர்ச்சி மற்றும் வேறுபாடு தவிர உள்ள நிபந்தனைகளை நினைவு கூர்ந்தால் செயல்பாடு இறுதி புள்ளிகளில் செம மதிப்பை பெற்றிருக்கும் எனவே இந்த கேசில் இந்த செயல்பாடு ரோலின் தேற்றத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் திருப்திப்படுத்துகிறது எனவே நாம் இந்த செயல்பாடு ϕ ல் ரோல்ஸ் தியரத்தை பயன்படுத்த முடியும் எனவே இங்கு நாம் ϕ ன் டெரிவேட்டிவ் எடுத்தோமானால் அது நமக்கு கொடுப்பது என்னவென்றால் x ன் டெரிவேட்டிவ் மைனஸ் இது ஒரு மாறிலி எனவே இங்கே fb f ஐ இந்த b a மற்றும் x ன் டெரிவேட்டிவ் ஆல் வகுத்தால் 1 ஆக இருக்கும் மற்றும் ரோல்ஸ் துயரத்தின் கூற்றுப்படி அங்கே செயல்பாட்டின் டெரிவேட்டிவ் 0 ஆக இருக்கும்படி ஒரு புள்ளி அமையும் எனவே இப்போது இந்த கேசில் நாம் ரோலின் தேற்றத்தைப் பயன்படுத்தினால் திறந்த இடைவெளி a b யில் ϕ ன் மதிப்பு 0 மற்றும் சில c ஆக இருக்கும் இது துல்லியமாக இது 0 மற்றும் லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் f என்பது fb fb a0 க்கு சமமாக இருக்கும் எனவே இங்கே இந்த செயல்பாட்டின் கட்டமைப்புலாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றத்தை நிரூபிக்க முக்கியமானதாக இருக்கும் மற்றும் இந்த φ இங்கே ரோல்ஸ் தேற்றத்தின் அனைத்து பண்புகளையும் பூர்த்தி செய்யும் மற்றும் நாம் இந்த செயல்பாட்டில் ரோல்ஸ் தேற்றத்தை பயன்படுத்த முடியும் மேலும் நாம் லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் விரும்பிய விளைவை பெறலாம் எனவே மற்றொரு பொதுமைப்படுத்தப்பட்ட சராசரி மதிப்பு தேற்றம் உள்ளது இது காச்சி சராசரி மதிப்பு தேற்றம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இங்கே f மற்றும் g என்ற இரு செயல்பாடுகளை மூடிய இடைவெளி ab யில் தொடர்ச்சியாகவும் திறந்த இடைவெளி abயில் டிபரன்சியபில் ஆகவும் இருந்தால் அங்கே g க்கு மற்றொரு நிபந்தனை உருவாகும் அதாவது g ன் டெரிவேட்டிவ் g என்பதுஇடைவெளிக்குள் எங்கும் மறைந்து விடாது பின்னர் திறந்த இடைவெளி a b யில் ஒரு புள்ளி c என்ற புள்ளியில் இந்த காச்சி தேற்றம் fb fgb g என்பது இந்த f மற்றும் g இன் டெரிவேட்டிவ்களின் விகிதத்திற்கு சமமாகும் எனவே இந்த நிரூபணம் மீண்டும் லக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றத்தின் முந்தைய நிரூபணத்தை ஒத்திருக்கிறது இந்த கேசில் இந்த செயல்பாட்டை ϕ ஐ காச்சி சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி f x f a மைனஸ் இந்த ஈவுக்கு சமமாகவும் மற்றும் g x g ஆல் பெருக்கப்பட்டும் இருக்கும்படி அமைக்கிறோம் எனவே f மற்றும் g என்பதால் அவை மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியாகவும் திறந்த இடைவெளி a bயில் டிபரன்சியபில் ஆகவும் இருப்பதால் மீண்டும் இதே போன்ற வாதம் அமையும் மாணவர் எனவே φ யும் குறிப்பிட்ட இடைவெளிகளில் வேறுபட்டதாகவும் தொடர்ச்சியானதாகவும் இருக்கும் மேலும் இங்கே a ல் φ ன் மதிப்பு என்ன என்பதை நாம் பார்த்தால் அதாவது f a f இங்கே 0 மற்றும் g a g கூட 0 ஆகும் எனவே ϕ எல்லாம் 0 மற்றும் ϕ இது f b f மற்றும் g b g ஆகும் எனவே இந்த g b g என்பது இந்த g b g என்பதுடன் கேன்சல் செய்யப்படும் பின்னர் நாம் மீண்டும் f b f மைனஸ் f b f என்பது 0 ஆகும் எனவே இந்த கேசில் ϕ என்பது 0 ஆகும் மற்றும் ϕ ம் 0 மற்றும் φ என்பது ரோலின் தேற்றத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் திருப்திப்படுத்துகிறது எனவே இந்த ϕ செயல்பாட்டிற்கு ரோலின் தேற்றத்தை பயன்படுத்தலாம் எனவே ரோலின் தேற்றத்தைப் பயன்படுத்தி அதற்கு முன் இங்கு ஒன்று சொல்ல வேண்டும் அதாவது இந்த φ நன்கு வரையறுக்கப்படுகிறது என்று ஏனெனில் இந்த g b g மதிப்பு0 க்கு செல்லக்கூடாது அதாவது g மதிப்புg ன் மதிப்புக்கு சமமாக இருக்கக்கூடாது கேள்வி என்னவென்றால் ஏன் g மதிப்புg ன் மதிப்புக்கு சமமாக இருக்கக்கூடாது நாம் காச்சி சராசரி மதிப்பு தேற்றத்தின் அனுமானங்களில் நேரடியாக அத்தகைய கட்டுப்பாட்டை செய்யவில்லை ஆனால் மீண்டும் ஒரு கூடுதல் நிபந்தனையாக இடைவெளிக்குள் எங்கும் g மறைந்துவிடாது என்றவாறு இருந்தது எனவே இந்த கேசில் g மதிப்புg மதிப்புக்கு சமமாக இருப்பதால் நாம் மீண்டும் ரோல் தேற்றத்தை செயல்பாடு g க்கு பயன்படுத்தலாம் இது திறந்த இடைவெளி a b யில் டெரிவேட்டிவ் 0 ஆகும்படி c என்ற ஒரு புள்ளி இருக்கும் என்று சொல்லும் ஆனால் தேற்றத்தின் அனுமானத்தின்படி இடைவெளிக்குள் எங்கும் g மறைந்துவிடாது எனவே இது சமமாக இருக்க முடியாது எனவே இது சமமாக இருக்க முடியாது எனவே g மதிப்புg மதிப்புக்கு சமமாக இருக்கும்படி ஒரு சூழ்நிலை ஒருபோதும் இருக்காது இது முடிவிலியாக மாறும் எனவே செயல்பாடு நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது செயல்பாடு டிபரன்சியபில் அது தொடர்ச்சியானது மற்றும் g ϕ ன் மதிப்பு φ ஆ க்கு சமமாகும் எனவே φ எக்ஸ் க்கு ரோலின் தேற்றத்தின் அனைத்து நிநிபந்தனைகளும் இந்த ϕ செயல்பாட்டில் திருப்தியடைகின்றன எனவே நாம் இப்போது செயல்பாட்டில்ரோல் தேற்றம் பயன்படுத்தினால் இங்கே கொடுக்கப்பட்ட சரியாக விளைவாக கிடைக்கும் ஏனெனில் ϕ என்பதுf ன் டெரிவேட்டிவ் ஆகும் மற்றும் இங்கே ஒரு மாறிலியாக உள்ளது இங்கு மீண்டும் இது மைனஸ் மேலும் இந்த எக்ஸ்பிரஷன் மற்றும் g ன் டெரிவேட்டிவ் எனவே இது மீண்டும் என்னவாக இருக்கும் எனவே நான் இந்த புள்ளிக்கு வருகிறேன் எனவே ϕxfx fb fagb gagx மற்றும் ரோலின் தேற்றம் x என்ற புள்ளியில் சமமாகவும் இது மீண்டும் 0 க்கு சமமாகவும் இருக்கும் என்று கூறுகிறது எனவே நாம் என்ன பெற வேண்டும் ϕ மற்றும் இந்த g ஆல் வகுக்கப்பட்டவை fb f g g க்கு சமம் எனவே அது காச்சி சராசரி மதிப்பு தேற்றம் அல்லது பொதுமைப்படுத்தப்பட்ட சராசரி மதிப்பு தேற்றம் ஆகும் எனவே இப்போது நீங்கள் வடிவியல் பொருள் அல்லது இந்த காச்சி சராசரி மதிப்பு தேற்றம் பற்றி விவாதிக்கிறோம் என்றால் எனவே இப்போது நாம் இந்த பாராமெட்ரிக் வளைவை கருத்தில் கொள்கிறோம் இது xg மூலம் வழங்கப்படுகிறது g என்பது அங்கு கொடுக்கப்பட்ட செயல்பாடு ஆகும் ஆனால் நான் இந்த அளவுருவை t என அறிமுகப்படுத்தியுள்ளேன் இது பொதுவாக பாராமெட்ரிக் வளைவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் y என்பது மற்றொரு செயல்பாடு f க்கு சமம் மேலும்t என்பது மூடிய இடைவெளியில் a லிருந்து b வரை மாறுபடுகிறது எனவே இந்த பாராமெட்ரிக் வளைவை நீங்கள் வெவ்வேறு சt மதிப்புகளை கொண்டு வரையலாம் எனவே எடுத்துக்காட்டாக ta எனில் நமக்கு இங்கே இந்த புள்ளியின் x கூறு g ஆகவும் y கூறு f ஆகவும் கிடைக்கும் எனவே இந்த புள்ளி g f மேலும் நாம் இந்த t மதிப்பை மாற்றினால் நாம் அடிப்படையாக இந்த வரையில் நகர்ந்து இந்த வளை வரையை வரையலாம் மற்றும் நாம் இங்கே இறுதி புள்ளியை அடையும் வரை t என்பது g f மூலம் வழங்கப்படும் b க்கு சமம் எனவே இப்போது வடிவியல் பொருள் லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றத்தின் முந்தைய முடிவைப் போன்றது எனவே இந்த வரி பிரிவில் இந்த இரண்டு புள்ளிகளுடன் நாம் சேர்ந்தால் இந்த தேற்றம் கூறுகிறது எனவே முதலில் இந்த வரி பிரிவின் சரிவு இதன் மூலம் வழங்கப்படும் fb f g b g நாம் முன்பு விவாதித்த அதே வாதத்தின் காரணமாக உயரம் f b f மற்றும் இந்த முக்கோணத்தின் அடித்தளம் g b g என இருக்கும் எனவே இந்த வரி பிரிவின் சரிவு இது பின்னர் இங்கே வலது புறம் கூறுகிறது இந்த வளைவில் குறைந்தது ஒரு புள்ளியிலாது தொடுகோடு இந்த ஈவு வரிக்கு இணையாக இருக்கும் என்று எனவே நீங்கள் ஒரு நெருக்கமான தோற்றத்தை எடுத்தால் இந்த f g c ஒன்றுமில்லை ஆனால் ஒரு கட்டத்தில் புள்ளி c யில் தொடுகோடு சரிவு ஏனெனில் சரிவு இங்கே ஒரு கட்டத்தில் கணக்கிடப்படும் dydx க்கு சமமாக உள்ளது பாராமெட்ரிக் வளைவுக்கு எனவே இது dydt மற்றும் dxdt ஆல் வகுக்கப்பட்ட அல்லது x ஆல் வகுக்கப்பட்ட y மூலம் பிரிக்கப்படும் மற்றும் இந்த y அடிப்படையில் f எனவே இங்கே உங்களுக்கு g மீது f கிடைக்கும் மற்றும் இந்த தேற்றம் இடைவெளியில் எங்காவது ஒரு புள்ளி இருக்கும் என்கிறது எனவே t என்பது c க்கு சமம் எனவே இந்த தொடுகோடு இங்கே இந்த சாய்வை c ல் f டிவைடட் பை gc இப்போது இன்று நாம் கற்றுக்கொண்டதை இந்த கட்டத்தில் விரைவாக சுருக்கமாக கூறுகிறேன் எனவே பொதுவான சராசரி மதிப்பு தேற்றம் fb fgb gfcgc பற்றி நாம் விவாதிக்கிறோம் இப்போது g x x என்றால் என்ன நடக்கும் எனவே g x x என்பது இங்கே உங்களுக்கு இந்த g b b மற்றும் இந்த g a a மற்றும் g இங்கே வெறும் 1 ஆகும் எனவே இந்த கேசில் நாம் என்ன பெறுகிறோம் லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் என்பது fb fb afc எனவே இந்த குறிப்பிட்ட கேசில் நாம் g xx என எடுக்கும் போது நமக்கு லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த fb f என்ற ரோலின் தேற்றத்தின் நிபந்தனையை லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் உடன் சேர்த்தால் என்னவாகும் என்றால் f b f மதிப்பு 0 ஆகும் மேலும் fc0 ஆகும் எனவே இது பொதுமைப்படுத்தப்பட்ட சராசரி மதிப்பு தேற்றம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட வழக்கு என நாம் செயல்பாடு g xx சேர்த்தால் லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் கிடைக்கும் மீண்டும் நாம் மற்றொரு நிபந்தனை f b f யை சேர்த்தால் fc0 என்ற ரோலின் சராசரி மதிப்பு தேற்றத்தை பெறுவோம் இப்போது நாம் இந்த சில உதாரணங்கள் செல்ல வேண்டும் முதலில் சராசரி மதிப்பு தேற்றம் பயன்படுத்தி x y≤ 0 ல் நாம் இந்த சமத்துவமின்மை cos ex cos ey x y என்று காட்ட வேண்டும் எனவே முதலில் நாம் இது சமமாக இருக்கும்போது இருவரும் சம எக்ஸ் இருக்கும் போது நீங்கள் சமமாக இருக்கும் போது இயற்கையாகவே இந்த cos ex cos ey என்பது 0 ஆகும் எனவே சமத்துவத்தில் இயற்கையாகவே x மற்றும் y இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் போது திருப்திஅடைகிறது எனவே அவை ஒரே மாதிரியாக இல்லாத கேசை நாம் பரிசீலிப்போம் இப்போது நாம் cos e t என்ற மற்றொரு செயல்பாடு f கருத்தில் கொள்வோம் ஏனென்றால் நாம் cos e x cos e y இதை சராசரி மதிப்பு தேற்றம் பயன்படுத்தி நிரூபிக்க விரும்புகிறோம் என்பதை தெளிவாகக் காணலாம் எனவே இந்த x y இடைவெளியில் இந்த ftcos e t செயல்பாட்டை நீங்கள் கருதினால் நாம் இயற்கையாகவே நாம் x≠y என்று அனுமானித்து மேலும் இந்த விளைவில் சராசரி மதிப்பு தேற்றம் பயன்படுத்த இப்போது நமக்கு என்ன கிடைக்கும் cos ex cos ey மைனஸ் y என்பது இந்த திறந்த இடைவெளி x y யில் சில புள்ளியில் இந்த ஈவு மதிப்பு f மதிப்புக்கு சமமாக இருக்கும் எனவே இதுதான் லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் மற்றும் இப்போது நாம் இந்த டெரிவேட்டிவ் மதிப்பிட வேண்டும் ஏனெனில் டெரிவேட்டிவ் நாம் கணக்கிடும் f என்பது cos et ஆகும் எனவே இரு பக்கங்களிலும் முழுமையான மதிப்பை எடுத்துக் கொண்டால் நாம் இந்த cos e x cos e y முழுமையான மதிப்பு வலது பக்கத்தில் எடுக்கும் மதிப்பு பெறலாம் எனவே x y ன் முழுமையான மதிப்பு மற்றும் இந்த f ன் முழுமையான மதிப்பு எனவே f ஒன்றும் இல்லை ஆனால் n sin et et ஆகும் எனவே முழுமையான மதிப்பின் காரணமாக நாம் இந்த sin கருத்தில் எடுக்கவில்லை எனவே நமக்கு ec sin ec கிடைக்கிறது ஏனெனில் இந்த டெரிவேட்டிவ் புள்ளி c ல் மதிப்பிடப்பட வேண்டும் இப்போது இது குறிப்பது நாம் இங்கே இந்த எக்ஸ்பிரஷனின் அதிகபட்ச மதிப்பை எடுத்துக்கொண்டால் c என்பது x முதல் y வரை மாறுபடுகிறது எனவே நாம் c ஐ இந்த x முதல் y வரை c ல் இருந்து எடுத்து மற்றும் நாம் இதன் அதிகபட்ச மதிப்பை எடுத்துக் கொள்வோம் மேலும் c இந்த திறந்த இடைவெளி x y க்கு சொந்தமானது என்பதை நினைவில் கொள்க எனவே இது அடிப்படையில் c0 ஒரு நெகட்டிவ் எண் ஆகும் ஏனெனில் x மற்றும் y இரண்டும் 0 க்கு சமமாக குறைவாக உள்ளன எனவே c திறந்த இடைவெளியில் கண்டிப்பாக 0 க்கு குறைவாக இருக்கும் எனவே sin எப்போதும் 1 ஆக காணப்படுகிறது எனவே நமக்கு செயல்பாடு sin எப்பவும் 1 க்கு சமமாக குறைவாக உள்ளது மற்றும் அதிவேக செயல்பாடு ec இந்த நெகட்டிவ் ஆர்க்கிவ்மென்ட் ன் c எப்போதும் 1 க்கும் குறைவாக இருக்கும் ஏனெனில் e0 மதிப்பு 1 மற்றும் எல்லா நெகட்டிவ் மதிப்புகளுக்கும் 0 பாசிட்டிவ் மதிப்புகளுக்கு 1 க்கும் அதிகமாக இருக்கும் எனவே இது கண்டிப்பாக 1 க்கும் குறைவாக உள்ளது இது 1 க்கு குறைவாக சமமாக உள்ளது எனவே இங்கே இந்த எக்ஸ்பிரஷன் அல்லது இந்த டெரிவேட்டிவின் அதிகபட்ச மதிப்பு கண்டிப்பாக 1 ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே இந்த cos ex cos ey சமத்துவமின்மை x y யின் முழுமையான மதிப்பை விட குறைவாக உள்ளது இந்த விளை வை நாம் நிரூபிக்க வேண்டும் இரண்டாவது உதாரணம் இந்த f என்பது மூடிய இடைவெளி 22 யில் உள்ள வேறுபட்ட செயல்பாடு என்றும் மதிப்பு −2 ல் 1 க்கு சமம் என்றும் f மதிப்பு 2 ல் 5 என்றும் வழங்கப்படுகிறது மேலும் இங்கே மற்றொரு தகவல் உள்ளது இந்த fx இடைவெளி −2 முதல் 2 வரை உள்ள அனைத்து மதிப்புகளுக்கும் 1 என்றும் எல்லையிடப்பட்டுள்ளது மேலும் சராசரி மதிப்பு தேற்றத்தைப் பயன்படுத்தி 0 இல் செயல்பாட்டின் மதிப்பைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே நாம் இந்த பிராப்ளம் பார்த்து f மதிப்பைக் கண்டுபிடிக்க விரும்பினால் நாம் சராசரி மதிப்பு தேற்றம் அல்லது லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றத்தை இடைவெளி 2 0 யில் மற்றும் 2 முதல் 0 வரை பயன்படுத்த வேண்டும் பின்னர் இந்த f இல் சில மதிப்பீடுகளைப் பெறுவோம் எனவே லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றத்தை −2 முதல் 0 இடைவெளியில் பயன்படுத்தினால் நாம் என்ன பெறுகிறோம் என்றால் f0 f0 ன் மதிப்பு திறந்த இடைவெளி 2 0 ல் c1 என்ற ஒரு புள்ளி இந்த மதிப்பு c1 ல் டெரிவேட்டிவ்க்கு சமமாக அமையுமாறு இருக்கும் இப்போது இந்த டெரிவேட்டிவ் இங்கே f என்பது c1 ன் முதன்மையில் 1க்குள் இருக்கும் எனவே இந்த f ன் மதிப்பீட்டை நாம் அறிவோம் இது எப்போதும் −1 முதல் 1 வரை இருக்கும் எனவே இங்கே இந்த எக்ஸ்பிரஷனின் என்ன f மதிப்பு1 ஆகும் எனவே f 0 12 f மைனஸ் 1 டிவைடட் பை 2 என்பது −1 க்கும் 1 க்கும் இடையில் இருக்கும் ஏனெனில் இது டெரிவேட்டிவ்க்கு சமம் மேலும் டெரிவேட்டிவ் 1 க்கு குறைவாகவோ சமமாகவோ இருக்கும் எனவே இந்த எக்ஸ்பிரஷன் இங்கு −1 க்கும் 1 க்கும் இடையில் இருக்கும் இப்போது நாம் இந்த 2 ஐ இரு பக்கமும் பெருக்கினால் அல்லது இங்கே இந்த சமத்துவமின்மைக்கு 2 ஐபெருக்க முடியும் என்றால் நமக்கு 2≤f0 1≤2 ஐப் பெறுவோம் பின்னர் இந்த 1 ஐ சமத்துவமின்மைக்கு சேர்க்கலாம் எனவே நாம் இங்கே 3 ≤ f என கிடைக்கும் மற்றும் இங்கே மைனஸ் 2 என்பது அங்கு பிளஸ் 1 ஆகும் எனவே மைனஸ் 1 பின்னர் இங்கே பிளஸ் 2 பின்னர் பிளஸ் 1 என்றால் நமக்கு 3 கிடைக்கும் எனவே இந்த சமத்துவமின்மையிலிருந்து நாம் அந்த 1≤f 0≤3 ஐப் பெறுவோம் மீண்டும் நீங்கள் லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றத்தை இடைவெளி 0 2 யில் பயன்படுத்தினால் 0 முதல் 2 இடைவெளியில் நாம் பெறும் f2 f2 0 என்பது ஒரு கட்டத்தில் முதல் டெரிவேட்டிவ்க்கு சமமாகும் c2 எனவே மீண்டும் இங்கே f என்பது 5 என அறியப்படுகிறது எனவே 5 f2 எனவே நமக்கு இங்கே என்ன வேண்டும் நம்மிடம் f உள்ளது f 5 என வழங்கப்படுகிறது மற்றும் இந்த f ஐ 2 ஆல் வகுக்கப்படுகிறது இந்த மதிப்பு மீண்டும் மைனஸ் 1 மற்றும் 1 ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே நாம் இங்கே இந்த 2≤5 f0≤2 கிடைத்தது எனவே இது இந்த 7≤ f0≤ 3 ஐ குறிக்கிறது எனவே நீங்கள் இங்கே மைனஸ் 1 ஆல் பெருக்கினால் சமத்துவமின்மை மாறும் எனவே 7≥f0≥3 எனவே இந்த சமத்துவமின்மை f0≥3 இப்போது கிடைக்கும் மற்றும் ≤7 என்பது f0 3 என்று கூறுகிறது ஆனால் ≤7 முந்தைய சமத்துவமின்மை f03 என்று கூறுகிறது எனவே இங்கே இந்த இரண்டு ஏற்றத்தாழ்வுகள் மூலம் f03 மற்றும் f0 3 நாம் f0 3 இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வோம் எனவே f0 3 இருக்க வேண்டும் எனவே அந்த பங்குகள் மற்றும் இறுதி புள்ளிகள் மதிப்பு கொடுக்கப்பட்ட 0 இல் செயல்பாட்டின் சராசரி மதிப்பு தேற்றத்தைப் பயன்படுத்தி மதிப்பைப் பெற்றோம் இங்கே கடைசி உதாரணம் செயல்பாடு f ன் டெரிவேட்டிவ் இப்போது 15 x2 என்று திருப்திப்படுத்துகிறது மற்றும் f 0 2 இப்போது நாம் லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் பயன்படுத்தி f ன் எல்லைகள் மதிப்பிட வேண்டும் எனவே இந்த கேசில் fன் சரியான மதிப்பு சாத்தியமில்லை எனவே நாம் fன் கீழ் மற்றும் மேல் எல்லைகளை மதிப்பிடவேண்டும் எனவே மீண்டும் நாம் லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றத்தை இடைவெளி 0 முதல் 1 வரை பயன்படுத்தினால் ஏனென்றால் நீங்கள் 1 ஐ மதிப்பிட விரும்புகிறீர்கள் எனவே 0 முதல் 1 வரை நமக்கு f1 f ஐ 1 ன் இந்த வித்தியாசத்தால் வகுத்தால் அங்கே ஏதேனும் ஒரு புள்ளியில் இதன் டெரிவேட்டிவ் சமமாக அமையும் எனவே இந்த சமத்துவமின்மை வெளியே f1 f2fc இப்போது டெரிவேட்டிவ் என்ன டெரிவேட்டிவ் என்பது 15 x2 எனவே fc15 c2 இப்போது c இங்கே 0 முதல் 1 வரை உள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த கீழ் கட்டு 15 c2 இந்த c என்பது 0 ஐ நெருங்கும்போது பெறப்படும் அதாவது இந்த மதிப்பு எப்போதும் 15 ஐ விட அதிகமாக இருக்கும் மேலும் c இடைவெளியில் இந்த அதிகபட்ச மதிப்பை நெருங்கும்போது இது 4 ஆக மாறும் மேலும் இந்த 1 இன் அதிகபட்ச மதிப்பு 5 மைனஸ் c2 ன் அதிகபட்ச மதிப்பு 14 ஆக இருக்கும் எனவே இப்போது நாம் டெரிவேட்டிவ் 15 மற்றும் 14 இடையே உள்ளது என்று நமக்கு தெரியும் எனவே f ன் டெரிவேட்டிவ் இங்கே என்ன f1 2 எனவே இதன் மூலம் நாம் 15 மற்றும் 14 இடையே சமத்துவமின்மை f1 2 உள்ளது என்று கிடைத்தது மற்றும் இதை மறுபுறம் எடுக்க முடியும் மற்றும் இங்கே வலது பக்கத்தில் சேர்க்கப்பட வேண்டும் எனவே f லிருந்து 115 குறைவாக கிடைக்கும் மேலும் நாம் 2 ஐ கூட்டினால் 94 கிடைக்கும் எனவே f ன் மதிப்பீட்டை 115 மற்றும் 94 க்கு இடையில் நாம் பெற்றோம் எனவே நாங்கள் இங்கே The Piskunov Differential and Integral Calculus and Kreyszig Advanced Engineering Mathematics என்ற புத்தகத்தை பயன்படுத்தினோம் எனவே இன்றைய விரிவுரைக்கான முடிவு நாம் பொதுமைப்படுத்தல் சராசரி மதிப்பு தேற்றம் மற்றும் ஒரு சிறப்பு கேசாக இந்த இரண்டாவது செயல்பாடு x க்கு பதிலாக g ஐ என பிரதி இடும் போது நமக்கு லாக்ரேஞ்ச் சராசரி மதிப்பு தேற்றம் கிடைக்கும் மற்றும் நாம் மற்றொரு அனுமானம் f ம் f ம் சமம் என்று எடுத்து கொண்டால் இந்த ரோல் தேற்றம் fc0என கூறும்